சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் எனவே இப்போது சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் அது ஒரு டிரான்ஸ்பார்மர்கள் தலைப்பின் கீழ் படிப்போம் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் மட்டுமே படிப்போம் இதன் பின்னர் 3 பேஸ் இண்டக்டன்ஸ் இயந்திரம் சுருக்கமாக மட்டுமே படிப்போம் பின்னர் DC இயந்திரம் DC மோட்டார்கள் எனவே பொதுவாக இந்த விஷயத்தை பார்த்தால் டிரான்ஸ்பார்மர் என்பது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் ன் நிகழ்வை கொண்டு AC வோல்டேஜ்கள் மற்றும் மின்சாரத்தின் மதிப்புகளை மாற்ற பயன்படுத்தும் ஒரு சாதனம் ஆகும் எனவே அடிப்படையில் ஒரு டிரான்ஸ்பார்மர்யில் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அது வோல்டேஜ் அளவை மாற்ற முடியும் அது வோல்டேஜ் அளவை அதிகரிக்க முடியும் அல்லது வோல்டேஜ் அளவைக் குறைக்கும் எனவே இது டிரான்ஸ்பார்மர்எனப்படும் எனவே மின் நிலையம் பரிமாற்றக் லைன் விநியோகக் லைன் ஆகியவற்றைப் பார்க்கும்போது வெவ்வேறு வோல்டேஜ் நிலை மற்றும் அந்த வோல்டேஜ் படிகள் உள்ளன அல்லது ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டௌண் டிரான்ஸ்பார்மர்கள் அழைக்கப்படுகின்றன எனவே டிரான்ஸ்பார்மர் என்பது AC வோல்டேஜ் மற்றும் மின்சாரத்தின் மதிப்புகளை மாற்ற ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் ன் நிகழ்வைப் பயன்படுத்தும் ஒரு சாதனம் ஆகும் எனவே டிரான்ஸ்பார்மர்களின் இழப்புகள் பொதுவாக குறைவாக இருக்கும் எனவே டிரான்ஸ்பார்மர்யின் செயல்திறன் மிக அதிகமாக உள்ளது இழப்புகள் பின்னர் பார்க்கப்படும் எனவே நிலையானதாக இருப்பதால் அவை நீண்ட ஆயுளைக் கொண்டுள்ளன மற்றும் மிகவும் நிலையானவை எனவே டிரான்ஸ்பார்மர் நிலையான சாதனத்தைப் பெறுகிறது எனவே இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மையத்தை அழைப்பதைக் கருத்தில் கொண்டு இந்த முதன்மை பக்கத்தை இங்கே N1 எண்ணிக்கையிலான திருப்பங்களைக் கொண்டிருப்பதாகக் கூறினால் மற்றும் இரண்டாம் நிலை N2 எண்ணிக்கையிலான திருப்பங்களைக் கொண்டுள்ளது இரண்டாம் நிலை லோடு இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் கோடிட்ட வரி காட்டப்பட்டுள்ளது அதாவது லோடு இணைக்கப்படவில்லை இப்போது ஒரு அல்டெர்னேட்டிங் சப்ளை வோல்டேஜ் அது V1 ஆகும் எனவே லோடு இணைக்கப்படாத போது என்ன நடக்கும் என்பது மிகச் சிறிய மின்சாரம் ஆகும் இதன் சோர்ஸ் வைண்டிங் தலின் இந்த முதன்மை பக்கத்தின் வழியாக வரும் ஃப்ளக்ஸ் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங் இரண்டையும் இணைக்கும் போது இந்த பக்கம் திறந்த சர்க்யூட் என்று அழைக்கப்படும் போது லோடு இணைக்கப்படவில்லை எனவே இரண்டாம் நிலை அழைப்பு வழியாக எந்த மின்சாரமும் பாயவில்லை ஆனால் முதன்மை பக்கமானது சிறிய வோல்டேஜ் பயன்படுத்தியது எனவே தூண்டக்கூடிய மின்சாரம் என்று அழைக்கப்படும் சிறிய மின்சாரம் ஃப்ளக்ஸ் உற்பத்தி செய்வதற்கு பொறுப்பாகும் மின்சாரத்தின் வரைபடத்தின் திசையில் நான் சொன்ன வலது கை மேக்னெட்டிக் சர்க்யூட்க்கு கிடைக்கும் காயில் வைக்கும்போது பெருவிரல் ஃப்ளக்ஸ் திசையை குறிக்கும் இது ஃபெரோ மேக்னெட்டிக் கோர் மற்றும் இது ஒரு டிரான்ஸ்பார்மர்யின் சர்க்யூட் குறியீடு எனவே முதன்மை வைண்டிங் நான் சொன்ன AC விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங் ஒரு லோடு க்கு இணைக்கப்படலாம் இப்போது செயல்பாட்டுக் கொள்கைகள் இரண்டாம் நிலை ஒரு திறந்த சர்க்யூட் மற்றும் AC வோல்டேஜ் V1 பயன்படுத்தப்படும்போது முதன்மை வைண்டிங்க்கு நான் சொன்னேன் லோடு இல்லை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய மின்சாரம் I0 பாய்கிறது இது மையத்தில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அமைக்கிறது அதாவது இங்கே அது ஒரு சிறிய மின்சாரத்தை I1 ஐக் காட்டுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஏனெனில் இது முதன்மை பக்கமாக இருப்பதால் V1 வோல்டேஜ் I1 மின்சாரத்தை I0 மின்சாரமாக இருக்கும்போதெல்லாம் அது லோடு இல்லாத போது வைக்கிறது மற்றும் I1 I0 என்று சொல்லுங்கள் இது மையத்தில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அமைகிறது இந்த AC ஃப்ளக்ஸ் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை காயில்களுடன் அவற்றில் முறையே E1 மற்றும் E2 இன் EMF ஐ தூண்டுகிறது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதாவது இங்கே இங்கே ஒரு வோல்ட் இது விநியோக வோல்டேஜ் எப்போதும் டிரான்ஸ்பார்மர்க்கு ஒரு வோல்டேஜ் தூண்டப்படும் எனவே நான் இதை இப்படிச் செய்தால் அது E1 தான் ஆனால் அந்த திசையில் இது வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது அதே போல் ரியாக்டன்ஸ் என்று உள்ளது எனவே பின்னர் பார்ப்போம் அது எனவே அந்த வழக்கில் E1 மற்றும் E2 முறையே ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ்கள் எனவே ஒரு சுருளில் தூண்டப்பட்ட EMF E க்கு N திருப்பங்கள் இருந்தால் E N d∅ dt எனவே ஃபாரடேஸ் விதியிலிருந்து வோல்டேஜ் ஆல் தூண்டப்பட்ட விஷயம் N d∅ dt மற்றும் லென்ஸின் விதி EMF இன் திசையைத் தரும் அதனால்தான் அடையாளம் இங்கே உள்ளது எனவே ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்க்கு பின்வரும் அனுமானங்கள் செய்யப்படுகின்றன வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மிகக் குறைவு என்று கூறுகிறது வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இல்லை என்று கூறுங்கள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து ஃப்ளக்ஸ் டிரான்ஸ்பார்மர்யின் மையத்துடன் உள்ளது மேலும் இரண்டு வைண்டிங்களையும் ஃப்ளக்ஸ் கசிவு இல்லை ஃப்ளக்ஸ் இரு வைண்டிங்களையும் முழுமையாக இணைக்கிறது இப்போது எண் 3 மையத்தின் பெரிமியபிலிட்டி மிக அதிகமாக உள்ளது இதனால் ஃப்ளக்ஸ் அதை மையத்தில் நிறுவுவதற்கு தேவையான மேக்னெட்டிக் ஆக்கும் மின்சாரம் மிகக் குறைவு எண் 4 என்பது d பகுதி ஹிஸ்டரேசிஸ் மற்றும் எடி மின்சாரத்தின் இழப்புகள் மிகக் குறைவு இவை 4 அனுமானங்கள் எனவே ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்க்கான 4 அனுமானங்கள் இவை இப்போது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்யில் d∅ d ψ dt முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங் இரண்டிற்கும் ஒன்றே ஏனெனில் ஃப்ளக்ஸ் primary முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங் இரண்டையும் இணைக்கிறது எனவே E1 எழுத முடியும் N1 d∅ d t இது வைண்டிங்களில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் மாகும் இதேபோல் E1 N2 d∅ dt மற்றும் ரெசிஸ்டன்ஸ் என்பது ஐடியல் டிரான்ஸ்பார்மர் ல் புறக்கணிக்கின்றன எனவே E1 E2 ஐ வகுத்தால் N1 N2 கிடைக்கும் எனவே இந்த 2 சமன்பாடுகளை வகுத்தால் E1 N1 E2 N2 ஒரு திருப்பத்திற்கு தூண்டப்படும் EMF மாறாது E1 N1 E2 N2 இப்போது தூண்டப்பட்ட EMF இன் துருவமுனைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது லென்ஸின் சட்டம் மாற்றத்தை எதிர்க்கிறது எனவே இது 12 வகுப்பு இயற்பியலில் இருந்து படித்திருப்பீர்கள் இது எதிர்மறையானது எனவே எந்த இழப்பும் இல்லை என்று கருதினால் V1 N1 V2 N2 ஐ உருவாக்க முடியும் எனவே அந்த விஷயத்தில் எந்த இழப்பும் இல்லை எனில்V1 V1 V2 N1 N2 ஐ இங்கு செய்ய முடியும் இது E1 E2 N1 N2 எந்தவொரு இழப்பும் இல்லை என்றால் வழங்கப்படும் வோல்டேஜ் V1 V1 N1 V2 N2 என்று எழுதலாம் இது முதன்மை பக்க வோல்டேஜ் மற்றும் V2 இரண்டாம் பக்க வோல்டேஜ்மாகும் ஆகையால் V1 V2 N1 N2 K ஐ விகிதம் என்று அழைக்கலாம் எனவே கே என்பது வோல்டேஜ் விகிதம் அல்லது திருப்ப விகிதம் அல்லது மாற்ற விகிதம் voltage ratio or turns ratio or transformation ratio ஆகையால் V2 V1 K K1 ஐ விடக் குறைவாக இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் மற்றும் கே ஒன்றுக்கு அதிகமாக இருந்தால் அதை ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் என்று அழைக்கப்படுகிறது எனவே மீண்டும் அந்த சர்க்யூட்க்குச் செல்வோம் இங்கே மீண்டும் சர்க்யூட்க்குச் செல்வோம் எனவே எந்த இழப்பும் இல்லை மேலும் இந்த பக்கம் வோல்டேஜ் V1 இந்த பக்கம் வோல்டேஜ் V2 அதாவது இது எனது E1 என்று குறிக்கப்பட்டால் இங்கேயும் இது என் E2 தான் எந்த இழப்பும் இல்லை எனவே E1 E2 N1 N2 எனவே V1 V2 சமம் N1 N2 ஆகும் பின்னர் வி 1 க்கும் இ 1 க்கும் இடையிலான உறவை இங்கே இதேபோல் பார்ப்போம் K குறைவாக இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் K ஐ விட பெரியது எனில் ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் எடுத்துக்காட்டாக N1 50 என்றும் N2 100 50 திருப்பங்கள் மற்றும் 100 திருப்பங்கள் என்றும் கூறுவோம் பின்னர் கே N1 N2 50100 பாதி அதாவது அதை விட K குறைவானது K ஐ விட குறைவாக இருப்பதால் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் இது ஏன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் அதாவது இங்கே V1 V2 K பாதி அதாவது V2 2 V1 அதாவது இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் ஏனெனில் முதன்மை பக்க வோல்டேஜ் அது V1 இரண்டாம் பக்கமாக இருந்தால் அது 2 V1 ஆக மாறுகிறது எடுத்துக்காட்டாக முதன்மை பக்கமானது 100K ஆக இருந்தால் இரண்டாம் நிலை 200K ஆக இருக்கும் இது K ஐ விட குறைவாக இருந்தால் அது ஒரு படி அப் டிரான்ஸ்பார்மர் இதேபோல் K ஐ விட அதிகமாக இருந்தால் அது படி கீழ் டிரான்ஸ்பார்மர் எனவே இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் K அதிகம் இப்போது இரண்டாம் நிலை வைண்டிங் முழுவதும் ஒரு லோடு இணைக்கப்படும் போது மின்சாரம் I2 பாய்கிறது எனவே ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்யில் இழப்பு நான் இதைச் சொல்லும் போதெல்லாம் ஆரம்பத்தில் சர்க்யூட் வரைபடத்தை வரையவும் ஃபெரோ மேக்னெட்டிக் ப் பொருள் கோர் வைண்டிங் முதலில் அதை வரையவும் பின்னர் பாருங்கள் இரண்டாம் நிலை வைண்டிங் முழுவதும் ஒரு லோடு இணைக்கப்படும் போது ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்யில் மின்சாரத்தின் I2 பாய்கிறது இழப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன மற்றும் ஒரு டிரான்ஸ்பார்மர் 100 சதவிகிதம் திறமையானதாகக் கருதப்படுகிறது இருப்பினும் ரியாலிட்டி ஐடியல் டிரான்ஸ்பார்மர் சாத்தியமில்லை ஆனால் தெளிவுபடுத்தலுக்காக கருதப்படுகிறது இப்போது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வோல்ட் ஆம்பியர்கள் V1 I1 என்பது V2 I2 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது V1 முதன்மை பக்க வோல்டேஜ் மற்றும் I1 முதன்மை பக்க மின்சாரம் மற்றும் V2 இரண்டாம் பக்க வோல்டேஜ் மற்றும் I2 இரண்டாம் பக்க மின்சாரம் எனவே வோல்ட் ஆம்பியர் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே V1 I1 V2 I2 V1 V2 I2 I1 எனவே V1 V2 இப்போது N1 N2 I2 I1 N1 N2 K ஆகையால் V1 V2 N1 N2 ஐ எழுதலாம் அல்லது மின்சாரத்தின் விஷயத்தில் அது I2 I1 N1 N2 ஆக இருக்கும் என்பது N1 I1 N2 I2 எனவே இதன் பொருள் பார்த்தால் அது வேறு இருக்கும் I2 I1 N1 N2 என்றால் குறுக்கு பெருக்கத்திற்கு செல்லுங்கள் எனவே I2 N2 I1 N1 ஆகையால் இரண்டாம் பக்கத்தில் உள்ள EMF முதன்மை பக்கத்தில் உள்ள EMF க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே ஒரு டிரான்ஸ்பார்மர்யின் மதிப்பீடு வோல்ட் ஆம்பியரில் அடிப்படையில் அதிக வெப்பமின்றி மாற்றம் செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே அதை வோல்ட் ஆம்பியர் என்கிறோம் இப்போது டிரான்ஸ்பார்மர் மதிப்பீடு V1 I1 அல்லது V2 I2 ஆக இருக்கும்போது I2 முழு லோடு இரண்டாம் நிலை என்று கூறுகிறது எனவே இது டிரான்ஸ்பார்மர் மதிப்பீட்டில் பொதுவாக டிரான்ஸ்பார்மர் பெயர்ப்பலகையில் இது K V ஒரு மதிப்பீடு வழங்கப்படும் அலகு இம்பிடன்ஸ்க்கு இந்த அதிர்வெண் வழங்கப்படும் எனவே பேசர் வரைபடம் பின்னர் படிப்போம் இப்போது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பார்ப்போம் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் டர்ன்ஸ் ரேஷியோ இது 81 ஆகவும் முதன்மை மின்சாரம் 3 ஆம்பியர் ஆகும் இது 240 வோல்ட்டில் வழங்கப்படுகிறது இரண்டாம் நிலை வோல்டேஜ் யும் மின்சாரத்தையும் கணக்கிடவும் எனவே இப்போது டர்ன்ஸ் ரேஷியோ விகிதம் 81 என வழங்கப்படுகிறது அதாவது N1 N2 ஆகும் அதாவது 8 க்கு 1 என்று கொடுக்கப்படும் போதெல்லாம் அதாவது இது N1 N2 81 ஆகும் எனவே N1 N2 81 K எனவே K 8 அதாவது இது ஒரு ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் ஏனெனில் K பெரியது எனவே அதாவது V1 V2 K எனவே வி 2 வி 1 கே எனவே 2408 எனவே வி 2 30 வோல்ட் இருக்கும் எனவே முதன்மை பக்கமானது 240 வோல்ட் இரண்டாம் பக்கமானது 30 வோல்ட் I2 I1 K எனவே I2 K I1 க்கு I1 3 ஆம்பியர் வழங்கப்படுகிறது எனவே I2 24 ஆம்பியர் எனவே சுவாரஸ்யமாக இந்த பக்கத்தைப் பார்த்தால் அது 30 வோல்ட் முழு லோடு வோல்டேஜ் குறைவாக உள்ளது ஆனால் வோல்ட் ஆம்பியர் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் மின்சாரம் அதிகரித்துள்ளது எனவே வோல்ட் ஆம்பியர் முதன்மை 240 வோல்ட் 3 ஆம்பியர் மின்சாரத்தைப் பார்த்தால் 720 வோல்ட் ஆம்பியர் இதேபோல் இரண்டாம் பக்கத்தைப் பார்த்தால் இரண்டாவது பக்கமும் இரண்டாம் பக்கமும் 720 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த வோல்டேஜ் ஐ பார்த்தால் வி 2 30 வோல்ட் மற்றும் இது 24 ஆம்பியர் எனவே அதுவும் 720 வோல்ட் ஆம்பியர் எனவே அதாவது V1 I1 இது V2 I2 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது மற்றொரு சிறிய உதாரணம் 5 KVA சிங்கிள் பேஸ் 1 எனவே அது சிங்கிள் பேஸ் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் ஒரு திருப்ப விகிதம் 10 1 உள்ளது அதாவது N1 N2 10 1 முதல் 2 சப்ளை வழங்கப்படுகிறது எனவே இழப்புகளை புறக்கணி a முழு லோடு இரண்டாம் நிலை மின்சாரம் bமுழு லோடு கே ஏ கொடுக்க இரண்டாம் நிலை வைண்டிங் முழுவதும் இணைக்கக்கூடிய குறைந்தபட்ச லோடு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் c முழு லோடு கே ஏ வில் முதன்மை மின்சாரம் எனவே இவை கேட்கப்பட்டவை அதைச் செய்ய வேண்டும் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் N1 N2 10 1 101 10 ஆகும் இப்போது V1 என்பது 2 5 KV ஆகும் எனவே 2500 வோல்ட் எனவே N1 N2 V1 V2 என்பதால் V2 V1 N2 N1 V1 கொடுக்கப்பட்டிருக்கிறது N2 500 மற்றும் N2 N1 110 எனில் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இது 250 வோல்ட் எனவே V2 250 வோல்ட் ஆகும் வோல்ட் ஆம்பியரில் டிரான்ஸ்பார்மர் மதிப்பீடு முழு லோடு யில் V2 ஐ 2 ஆக இருக்கும் எனவே V2 I2 என்பது KVA க்கு 5000 வழங்கப்படுகிறது அதாவது இது இது போன்றது எனவே வோல்ட் ஆம்பியர் V 2 I 2 இல் டிரான்ஸ்பார்மர் மதிப்பீடு எனவே இந்த 5 கே ஏ வழங்கப்படுகிறது 5 1000 ஆம்பியர் V2 என்பது 250 வோல்ட் V2 250 வோல்ட் ஐ 2 தீர்க்கப்பட்டால் I2 20 ஆம்பியர் முழு லோடு மின்சாரமும் கிடைக்கும் எனவே கே ஏ இது 5 கே ஏ வழங்கப்படும் சிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 5000 வோல்ட் ஆம்பியர் வோல்டேஜ் இங்கே 250 வோல்ட் மற்றும் மின்சாரத்தை தீர்மானிக்க வேண்டும் எனவே இதிலிருந்து I2 20 ஆம்பியர் கிடைக்கும் இப்போது b லோடு எதிர்ப்பின் குறைந்தபட்ச மதிப்பு வெறும் V2 I2 எனவே V2 என்பது 250 மற்றும் I2 க்கு 20 இது 12 5 ஓம் ஆகும் இப்போது N1 N2 I2 I1 தெரியும் எனவே I1 I2 N2 N1 க்கு எனவே I2 க்கு 20 ஆம்பியர் கிடைத்தது N2 N1 110 ஆகும் எனவே இது 2 ஆம்பியர் எனவே இது மிகவும் எளிது இப்போது அடுத்தது நோலோட் பேஸர் வரைபடம் இப்போது நான் காட்டிய ஒரு டிரான்ஸ்பார்மர்யில் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வைண்டிங்களுக்கு கோர் ஃப்ளக்ஸ் பொதுவானது இதனால் குறிப்பு பேஸர் வரைபடமாக எடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு பேசர் வரைபடத்தில் இது ஃப்ளக்ஸ் ∅ எனவே சைனூசாய்டல் மாறுபாடு ∅m sin∅ t இது ஃப்ளக்ஸ் மற்றும் ∅ ஐ ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்கிறது இப்போது I0 குறைந்த நோலோட் மின்சாரம் மற்றும் இழப்பு புறக்கணிக்கப்படுகிறது எனவே முதன்மை வைண்டிங் ஒரு தூய இண்டக்டராக இருக்கும் ஏனெனில் முதன்மை வைண்டிங்க்கு அல்டெர்னேட்டிங் சப்ளை அளிக்கப்படுகிறது எனவே அது தூய்மையான இண்டக்டன்ஸ் என்று அழைக்கப்படும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் லென்ஸின் விதியின்படி E1 முதன்மை வைண்டிங்க்கு இது N1 என்று தெரியும் எனவே d ∅ dt இது லென்ஸின் விதியின் காரணமாக அடையாளம் வருகிறது எனவே இது E1 N1 d ∅ dt இப்போது ∅ ∅ max sin ω t அறிந்து கொள்ளுங்கள் எனவே அதன் வகைப்படுத்தினால் E1 N1 பின்னர்∅m பின்னர் ω பின்னர் cosine ω t கிடைக்கும் எனவே இதை N1 ∅ m cosine ω t எழுதலாம் எனவே sin 90 o ω t என்று எழுதலாம் இது அடையாளம் இங்கே உள்ளது பின்னர் அந்த E1 N1∅m ω sin ω t 90o என்று எழுதலாம் எனவே sin ω t 90 அதாவது E1 அதாவது ∅ sin ω t குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மற்றும் அது ஒரு இழப்பு புறக்கணிக்கப்படுகிறது ஆகையால் லோடு மின்சார I0 ஆனது ஃப்ளக்ஸ் மற்றும் I0 இலிருந்து V1 90o பின்தங்கியிருக்கும் இழப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டால் எனவே அந்த வழக்கில் I0 ∅ உடன் பேஸ் ல் இருக்கும் மேலும் ரெசிஸ்டன்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது எனவே பொதுவாக I0 V1 வோல்டேஜ் இலிருந்து 90o பின்தங்கியிருக்கிறது ஏனென்றால் முதன்மை வைண்டிங் ஒரு தூய இண்டக்டராக செயல்படுகிறது மேக்னெட்டிக் ஆக்கும் m அழைப்பு மேக்னெட்டிக் ஆக்கும் ரியாக்டன்ஸ் x m ஐ எடுத்துக் கொண்டால் I0 என்பது முற்றிலும் இழப்பு புறக்கணிக்கப்படுகிறது பின்னர் இந்த I0 மற்றும் ∅ இரண்டும் பேஸ் ல் உள்ளன மற்றும் I0 V1 இலிருந்து 90o பின்தங்கியுள்ளன எனவே இந்த விஷயத்தில் E1 வருகிறது ω t 90o மற்றும் அதாவது ∅ ∅ m sin t மற்றும் இங்கே அது sin ω t 90 o என்று பொருள் நான் அதை அழிக்கிறேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் எனது V1 ∅ இலிருந்து 90 o பின்தங்கியதாக இருக்கும் எனவே இது எனது E1 இது எனது E1 முதன்மை தூண்டப்பட்ட EMF ஆகும் இதேபோல் E2 ஆனது பின்தங்கியிருக்கும் மற்றும் E2 V2 ஆக இருக்கும் ஏனெனில் ஒரு ஐடியல் டிரான்ஸ்பார்மர்யைக் கருத்தில் கொண்டுள்ளது எனவே இது இரண்டாம் நிலை தூண்டப்படுகிறது இவை இரண்டும் இப்படி இருக்கும் எனவே இப்போது லென்ஸின் சட்டங்களிலிருந்து வழங்கல் வோல்டேஜ் மாற்றத்தை எதிர்க்கிறது எனவே லென்ஸின் சட்டம் லென்ஸ் சட்டம் அது V1 E1 ஆகும் எனவே ஒரு E1 மற்றும் d ψ dt அதாவது V1 பொதுவாக N1 d ψ dt என அழைக்கப்படுகிறது ஏனெனில் E1 N1 d ψ dt இது N d ψ d t ஆக இருக்கும் ஆகையால் எனது V1 N1 ஆக இருக்கும் ∅ ∅ m sin ω t அழைக்கிறோம் வகைப்படுத்தினால் அது N1 ∅m ω cos ω t எனவே அதுதான் V1 என்று அழைக்கப்படும் எனவே இதை இதை எழுதினால் V1 N1 then ∅ m என்று படிக்க முடியும் பின்னர் ω மற்றும் இது cos ω t பொதுவாக sin 90 o ω t மற்றொரு 90 o ω t எழுத முடியும் அதாவது sin ω t 90 o எழுதலாம்அதாவது V1 அதாவது இது எனது ∅ ∅ ∅m sinω t அதாவது இந்த V1 இந்த ∅ 90 o முன்னால் வழிநடத்துகிறது பின்னர் V1 E1 எனவே இது எனது E2 இது E1 மற்றும் இது V1 E1 எனவே பின்னர் E1 முதன்மை தூண்டப்பட்ட EMF மற்றும் E2 என்பது V2 இரண்டாம் நிலை தூண்டப்பட்ட EMF க்கு சமம் எனவே இது V1 E1 ஆகும் எனவே அடிப்படையில் I0 பேஸ் ல் இருக்கும் இப்போது இழப்பு புறக்கணிக்கப்படுவது ஃப்ளக்ஸ் ∅ ∅ என்பது ஒரு குறிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே அதை நீக்குகிறோம் எனவே I0 ஃப்ளக்ஸ் உற்பத்தி செய்கிறது மற்றும் அதே கட்டத்தில் இப்போது முதன்மை தூண்டப்பட்ட EMF E1 V1 Lenz இன் விதியிற்கு எதிரான கட்டத்தில் மாக உள்ளது எனவே இது V1 மற்றும் இது V1 E1 எனவே 180 o கட்டத்தில் வெளியே உள்ளது எனவே இது லென்ஸின் சட்டம் மற்றும் இந்த ஃபாரடேஸ் இவை அனைத்தும் உயர்நிலை இயற்பியலில் படித்தவை எனவே இழப்புகளை கருத்தில் கொள்ளாதபோது இதுதான் பாசர் வரைபடம் இப்போது பொதுவாக ஒரு டிரான்ஸ்பார்மர்யில் மையத்தில் வெப்பம் நிகழ்கிறது ஏனெனில் ஹிஸ்டெரெசிஸ் மற்றும் எடி மின்சாரங்கள் காரணமாக ஆற்றல் இழப்புகள் மையத்தில் காண்பிக்கப்படுகின்றன எனவே அந்த இழப்பு கூறு இருப்பதால் இழப்புக் கூறுகளைக் கருத்தில் கொண்டால் I0 V1 இலிருந்து 90 o ஐ சரியாகப் பின்தொடரவில்லை அல்லது சரியாக ∅1 உடன் கட்டத்தில் இல்லை I0 இன் பின்தங்கிய கோணம் இருக்கும் எனவே அதனால்தான் இந்த விஷயத்தில் மையமாகக் என்ன நடக்கும் இந்த I0 நான் எழுதும் கட்டத்தில் சரியாக இல்லை ஏனெனில் இது கோர் இழப்பைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது இரும்பு இழப்பு ஆகும் இது எடி மின்சாரம் மற்றும் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு எனவே இதன் காரணமாக இது V1 E1 சரி ஆனால் இந்த I0 V1 இலிருந்து கோணம் ∅0 பின்தங்கியிருக்கிறது எனவே இந்த கோணம் ∅0 மற்றும் கூறு Im I0 sin ∅ இந்த கூறு நோலோட் ஃப்ளக்ஸ் யை உருவாக்குவதற்கு பொறுப்பாகும் ஏனெனில் இது ∅0 எனவே இது cos 90 என்பது I0 Im I0 cos 90 ∅0 ஆக இருக்கும் எனவே இது I0 sin ∅ மற்றும் இந்த Ic I0 cos ∅0 ஆக இருக்கும் எனவே இந்த கூறு அடிப்படையில் கோர் இழப்பு அல்லது இரும்பு இழப்பு மற்றும் நோ லோட் நிலை எனவே மொத்த மைய இழப்புகள் அடிப்படையில் இரும்பு இழப்பு இது ஹிஸ்டெரெஸிஸ் மற்றும் எடி மின்சாரத்தின் இழப்புகள் எனவே அதனால்தான் I0 ∅ கட்டத்தில் இல்லை ஆனால் இந்த கோணம் ∅0 மிகப் பெரியது அதாவது மொத்த மைய இழப்பு இரும்பு இழப்பு V1 I0 cos ∅0 மற்றும் அது Ic இந்த I0 cos ∅0 ஐயும் சொன்னேன் அதாவது இந்த கூறு அதாவது I0 cos ∅0 Ic அதாவது V1 Ic மொத்த மைய இழப்பு அல்லது இரும்பு இழப்பு எனவே இது ஒரு நடைமுறை டிரான்ஸ்பார்மர்க்கான நோ லோட் பேஸர் வரைபடம் இப்போது மின்சாரத்தின் பாய்ச்சல்கள் இருந்தால் இழப்புகள் I0 க்கு 2 கூறுகளைக் கொண்டிருக்கும் போது நான் எல்லாவற்றையும் சொன்னேன் நான் மேக்னெட்டிக் ஆக்கும் கூறு மற்றும் ஐசி மைய இழப்பு கூறுகளை அழைக்கிறேன் இந்த மேக்னெட்டிக் மயமாக்கல் கூறு எந்த லோடு யும் இல்லாமல் ஃப்ளக்ஸ் உற்பத்தி செய்வதற்கு பொறுப்பாகும் எனவே முக்கிய அங்கமாக இருக்கும் இழப்பு அடிப்படையில் எடி நடப்பு மற்றும் ஹிஸ்டரேசிஸ் இழப்புகளை வழங்குகிறது மேக்னெட்டிக் சர்க்யூட்களில் இந்த எடி மின்சாரமும் ஹிஸ்டரேசிஸ் அந்த சூத்திரங்களை கொடுத்துள்ளேன் எனவே இப்போது இந்த எண்ணுக்கு இது 2400400 வோல்ட் ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் ஏனெனில் இது முதன்மை 2400 மற்றும் இரண்டாம் நிலை 400 வோல்ட் ஆகும் எனவே இது ஒரு ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் N1 N2 6 V1 V2 சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் 0 5 ஆம்பியர் நோலோட் மின்சாரத்தை எடுக்கும் மற்றும் மைய இழப்பு 400 வாட் ஆகும் இது V1 I0 cos ∅0 ஆகும் இது மைய இழப்பு 400 வாட் வழங்கப்படுகிறது மேக்னெட்டிக் ஆக்கும் மற்றும் மைய இழப்பு கூறுகளின் மதிப்பைத் தீர்மானிக்கும் லோடு மின்சாரத்தின் பேஸர் வரைபடத்தை வரையவும் எனவே இது V1 2400 வோல்ட் V2 க்கு 400 வோல்ட் I0 க்கு 0 5 ஆம்பியர் வழங்கப்படுகிறது எனவே இரும்பு இழப்பு என்ற மைய இழப்பு 400 வாட் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே V1 I0 cos ∅0 400 எனவே அதாவது 2400 0 5 o இப்போது மேக்னெட்டிக் ஆக்கும் மின்சாரம் Im I0 sin ∅0 எனவே 0 471 ஆம்பியர் ஏனெனில் ∅0 70 5 o மற்றும் கோர் லாஸ் கூறு Ic எழுதினால் 0 167 ஆம்பியர் இருக்கும் பேசர் விஷயத்தில் எழுதினால் I0 Ic j Im எனவே Ic 0 167 மற்றும் j 0 471 V1 ஐ ஒரு குறிப்பாக எடுத்துக் கொண்டால் இந்த மின்சாரம் வோல்டேஜ் இருந்து பின் தங்கியிருக்கிறது எனவே இது இருக்கும் இது உண்மையான பகுதி இது கற்பனையான பகுதியாகும் இது மைய இழப்பு கூறு மின்சாரமாகும் இது கற்பனையான மன்னிக்கவும் மின்சாரத்தின் மேக்னெட்டிக் ஆக்கும் கூறுகளில் கற்பனை பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது இது பேசர் வரைபடம் இது V1 மற்றும் இது E2 400 வோல்ட் E1 கூட இங்கே உள்ளது மற்றும் இந்த கோணம் 70 5 o மற்றும் இது இந்த பகுதி ஐசி மற்றும் இந்த பகுதி Im மற்றும் இது இதன் விளைவாக I0 எனவே இது வெறுமனே மற்றும் இது குறிப்பு பேஸர் மற்றும் E1 இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது E1 இங்கே 2400 கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது சமநிலை ஐடியல் வழக்காக இருக்க வேண்டும் எனவே இது சமநிலையாக இருக்க வேண்டும் இது 2400 வோல்ட் ஆகும் மேலும் இது 2400 வோல்ட் காட்டுகிறது இப்போது ஈ எஃப் சமன்பாடு E2 சமன்பாடுகள் பொதுவாக மேக்னெட்டிக் சர்க்யூட் E1 4 44 f ∅ m N1 வோல்ட் மற்றும் இரண்டாம் பக்கமும் 4 44 f ∅ m N2 வோல்ட் எனவே N1 N2 வேறுபட்டது ஆனால் சமன்பாடுகள் ஒன்றே ஆகும் எனவே இந்த EMF சமன்பாடு நான் கொடுத்த மேக்னெட்டிக் சர்க்யூட் ல் கொடுக்கப்பட்டுள்ளது RMS மதிப்பை எடுத்துக் கொண்டால் அந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் ல் √ 2 அங்கு செய்யப்பட்டுள்ளது எனவே இப்போது இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக் கொண்டால் சிங்கிள் பேஸ் 5001000 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஸ்டெப் டௌன் டிரான்ஸ்பார்மர் ஆகும் ஏனெனில் இரண்டாம் பக்கத்தில் வோல்டேஜ் குறைந்து வருகிறது அதிகபட்ச கோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1 5 வெபர் மீட்டர் 2 க்கு மற்றும் பயனுள்ள கோர் குறுக்கு வெட்டு 50 சென்டிமீட்டர் 2 பரப்பளவு N1 மற்றும் N2 ஐ தீர்மானிக்கவும் தெரியும் ஃப்ளக்ஸ் பி ஏ ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட் ல் பார்த்திருக்கிறது இது பி என்பது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மற்றும் ஏ என்பது குறுக்கு வெட்டு பகுதி எனவே B என்பது 1 5 வெபர் மீட்டர் 2 க்கு மற்றும் A 50 சென்டிமீட்டர் 2 ஆக உள்ளது எனவே 50 10 4 மீட்டர் 2 ஆகையால்∅m 1 5 இந்த பகுதிக்கு 75 10 4 வெபர் எனவே E1 4 44 ∅ m N1 தெரியும் எனவே N1 E1 4 44 f ∅m ஆக இருக்கும் அது 500 இருக்கும் F அது குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட பொதுவாக அதை 50 ஹெர்ட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் f அது 50 ஹெர்ட்ஸ் இது ∅m க்கு N1 300 இதேபோல் N2 E2 4 44 f ∅m அதாவது 100 4 44 50 ஹெர்ட்ஸ் F 50 ஹெர்ட்ஸ் மற்றும் இது 60 கிடைக்கும் எனவே அடிப்படையில் N1 300 மற்றும் N2 60 கிடைக்கும் வோல்டேஜ் விகிதம் V1 V2க்கு கொடுக்கப்படுகிறது இது V1 V2 N1 N2 மற்றும் இது 500 100 5 ஆக இருக்கும் எனவே N1 கிடைத்தது 300 ஆகும் எனவே N2 3005 இங்கே இருந்து N2 60 ஐப் பெறலாம் எனவே இது N2 60 ஆகும்